அனைவருக்கும் வணக்கம் இந்த பாடத்தின் 10 வது விரிவுரைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் 10 வது விரிவுரை கார்பன் நானோகுழாய்கள் மற்றும் அதன் உயிர் பயன்பாடுகளில் உள்ளது இந்த சொற்பொழிவில் கார்பன் நானோகுழாய்கள் என்றால் என்ன ஒற்றை சுவர் நானோகுழாய்கள் மற்றும் பல சுவர் நானோகுழாய்களுக்கு என்ன வித்தியாசம் என்பதை நாம் அறியப்போகிறோம் கார்பன் நானோகுழாய்களின் தொகுப்பு மற்றும் இந்த கார்பன் நானோகுழாய்களை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதையும் நாம் அறியப்போகிறோம் கார்பன் நானோகுழாய்களின் பல்வேறு பயன்பாடுகளைப் பற்றியும் அறிந்து கொள்வோம் எனவே கார்பன் நானோகுழாய்கள் என்னவென்று பார்ப்போம் கார்பன் நானோகுழாய்களை ஒரு சிலிண்டரில் உருட்டிய கிராபெனின் தாள் என்று விவரிக்கலாம் இந்த அனிமேஷனைக் காண்க இது உருளை வடிவத்தில் உருட்டப்பட்ட கிராபெனின் தாள் அவை கார்பன் நானோகுழாய்கள் என அழைக்கப்படுகின்றன கிராபெனின் முக்கியமாக கார்பனின் அறுகோண வளையங்களால் ஆனது கார்பன் நானோகுழாய்கள் ஒற்றை அடுக்கு அல்லது கிராபெனின் தாள்களின் பல அடுக்குகளைக் கொண்டிருக்கலாம் ஒரு அடுக்கு இருந்தால் ஒற்றை சுவர் கார்பன் நானோகுழாய்கள் என அழைக்கப்படும் இது பல அடுக்குகளைக் கொண்டிருந்தால் அது பல சுவர் கார்பன் நானோகுழாய்கள் என அழைக்கப்படுகிறது இந்த கார்பன் நானோகுழாய்கள் முனைகளில் தொப்பிகளைக் கொண்டிருக்கலாம் இதனால் கார்பன் நானோகுழாய்களுக்குள் எந்தவொரு சிகிச்சை மூலக்கூறு அல்லது புற்றுநோய் எதிர்ப்பு மருந்துகளையும் ஏற்ற முடியும் அவை பல்வேறு சிகிச்சை பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படலாம் இந்த கிராபெனின் ஆதாரம் கிராஃபைட்டிலிருந்து வந்தது கிராபெனின் ஒரு அடுக்கு குழாய் வடிவத்தில் உருட்டப்பட்டால் அது ஒற்றை சுவர் கார்பன் நானோகுழாய்கள் என்று அழைக்கப்படுகிறது கிராபெனின் பல அடுக்குகள் பயன்படுத்தப்பட்டால் அது பல சுவர் கார்பன் நானோகுழாய்கள் என அழைக்கப்படுகிறது கார்பன் நானோகுழாய்களின் அமைப்பு மற்றும் உருவமைப்பைப் பார்ப்போம் கார்பன் நானோகுழாய்களில் உள்ள பிணைப்பு sp2 ஆகும் ஒவ்வொரு அணுவும் கிராஃபைட்டில் உள்ளதைப் போல 3 அண்டை அணுகளுடன் இணைகிறது எனவே குழாய்களை உருட்டப்பட்ட கிராபெனின் தாள்களாகக் கருதலாம் இந்த பிணைப்பு அமைப்பு வைரத்தில் காணப்படும் எஸ்பி 3 பிணைப்புகளை விட வலுவானது உயர் அழுத்தத்தின் கீழ் இந்த நானோகுழாய்கள் ஒன்றிணைந்து நானோ கம்பிகளை உருவாக்கலாம் ஒற்றை சுவர் கார்பன் நானோகுழாய்கள் மற்றும் பல சுவர் கார்பன் நானோகுழாய்கள் ஆகியவற்றுக்கு இடையிலான வித்தியாசத்தைப் பார்ப்போம் ஒற்றை சுவர் நானோகுழாய்கள் கிராபெனின் ஒற்றை அடுக்கு மற்றும் பல சுவர்கள் கிராபெனின் பல அடுக்குகளைக் கொண்டுள்ளன தொகுப்புக்கு SWNT க்கு வினையூக்கி தேவைப்படுகிறது ஆனால் MWNT வினையூக்கி இல்லாமல் தயாரிக்கப்படலாம் SWNT இன் மொத்த தொகுப்புகள் கடினம் ஆனால் MWNT இல் மொத்த தொகுப்புகள் எளிதானது SWNTஇன் தூய்மை மோசமாக உள்ளது அதே நேரத்தில் MWNT இன் தூய்மை அதிகமாக உள்ளது SWNT உடலில் குறைவாகக் குவிக்கும் அதே நேரத்தில் MWNT உடலில் அதிகமாகக் குவிக்கும் SWNT அல்லது MWNT இன் தேர்வு அவை பயன்படுத்தப் போகும் பயன்பாடுகளைப் பொறுத்தது கார்பன் நானோகுழாய்களின் சில பண்புகளைப் பார்ப்போம் சி கோவலன்ட் பிணைப்பு இருப்பதால் கார்பன் நானோகுழாய்கள் வலுவான மற்றும் மிகவும் நெகிழ்வான பொருட்கள் இது அலுமினியம் மற்றும் எஃகு விட 500 மடங்கு வலிமையானது இது தாங்கக்கூடிய அதிகபட்ச திரிபு 10 க்கும் அதிகமாக உள்ளது இது வேறு எந்த பொருளையும் விட அதிகமாக உள்ளது எந்தவொரு செயல்பாட்டுக் குழுவையும் நாம் சேர்க்கலாம் இது செயல்பாட்டு என அழைக்கப்படுகிறது கார்பன் நானோகுழாய்கள் எஃகு விட 100 மடங்கு வலிமையானவை ஆனால் அவற்றை விட ஆறு மடங்கு இலகுவானவை இது வைரத்தை விட கடினமானது இது அதிக மின்னோட்ட சுமக்கும் திறன் மற்றும் அதிக வெப்ப நிலைத்தன்மையைக் கொண்டுள்ளது அணுக்களின் ஏற்பாடுகளைப் பொறுத்து அது உலோகமாக இருக்கலாம் அல்லது அரைக்கடத்தாக இருக்கலாம் இந்த கார்பன் நானோகுழாய்களை எவ்வாறு தொகுப்பது என்று இப்போது பார்ப்போம் கார்பன் நானோகுழாய்களை உருவாக்க 3 அணுகுமுறைகள் உள்ளன அதாவது வில் வெளியேற்றம் வேதியியல் நீராவி வெளியேற்றம் மற்றும் மூன்றாவது லேசர் நீக்கம் வில் வெளியேற்ற முறைமையில் நீங்கள் இரண்டு கிராஃபைட் தண்டுகளை ஒரு மின்சார விநியோகத்துடன் இணைத்து அவற்றை சில மில்லிமீட்டர் இடைவெளியில் வைப்பீர்கள் இது கார்பன் நானோகுழாய்களை உருவாக்கும் இங்கே மகசூல் 30 முதல் 90 வரை இருக்கும் 4 என்எம் விட்டம் கொண்ட குறுகிய குழாய்களைப் பெறுவீர்கள் இந்த முறையின் நன்மைகள் என்னவென்றால் சில கட்டமைப்பு குறைபாடுகளுடன் SWNT ஐ உருவாக்குவது எளிதானது இதனால் இது செயல்பாட்டுக்கு நல்லது எந்தவொரு வினையூக்கியும் இல்லாமல் பல சுவர் நானோகுழாய்களை உருவாக்கலாம் இது ஒரு விலையுயர்ந்த முறை அல்ல எனவே அடுத்த முறை வேதியியல் நீராவி இடமாற்றம் ஆகும் அங்கு ஒரு அடி மூலக்கூறு ஒரு அடுப்பில் வைக்கப்பட்டு 6000 சி வரை வெப்பப்படுத்தப்படுகிறது மீத்தேன் போன்ற கார்பன் தாங்கி வாயு மெதுவாக இதில் சேர்க்கப்படுகிறது வாயு சிதைந்து கார்பன் நானோகுழாய்களை உருவாக்குகிறது இங்கே வாயு அறை வெப்பநிலையில் எதிர்வினை வெப்பநிலையை விட குளிரானது வாயு அடி மூலக்கூறை நெருங்கும்போது வெப்பமடைகிறதுபின்னர் அடி மூலக்கூறுடன் வினைபுரிகிறது வாயு பின்னர் அடி மூலக்கூறுடன் வினைபுரிகிறது அல்லது எதிர்வினை மண்டலத்தில் வேதியியல் எதிர்வினைக்கு உட்படுகிறது இது பொருளை டெபாசிட் செய்கிறது இங்கே வாயு பொருட்கள் பின்னர் எதிர்வினை அறையிலிருந்து அகற்றப்படுகின்றன இங்கே மகசூல் 20 முதல் 100 வரை இருக்கும் இந்த முறையால் 10 முதல் 240 என்எம் விட்டம் கொண்ட நீண்ட குழாய்களை நாம் பெறலாம் தொழில்துறை உற்பத்தியை அளவிடுவதும் எளிதானது இந்த முறையிலிருந்து தூய்மை அதிகமாக இருக்கும் இந்த முறைக்கான பொதுவான கார்பன் மூலங்கள் சைலீன் அல்லது ஃபெரோசீன் ஆகும் டி முறையைப் பயன்படுத்தி சி டி தயாரிக்க ஆர்கான் மற்றும் ஹைட்ரஜன் போன்ற கேரியர் வாயுக்கள் பயன்படுத்தப்படுகின்றன அடுத்த முறை லேசர் நீக்கம் லேசர் நீக்குதல் முறையில் கிராஃபைட் இலக்குக்கு லேசர் ஒளியைப் பயன்படுத்துவோம் இது ஆர்கான் வாயு முன்னிலையில் 12000 செல்சியஸில் உலையில் வைக்கப்படுகிறது லேசர் ஒளி கிராஃபைட் இலக்கை ஆவியாக்கி கார்பன் நானோகுழாய்களை உருவாக்குகிறது அவை நீர் குளிரூட்டப்பட்ட சேகரிப்பாளரில் சேகரிக்கப்படும் இங்கே நாம் கிராஃபைட்டில் லேசர் ஒளியைப் பயன்படுத்துவோம் அது கார்பன் நானோகுழாய்களை உருவாக்கும் இந்த முறையின் மகசூல் 70 ஆக இருக்கும் இது முதன்மையாக ஒற்றை சுவர் நானோகுழாய்களை உருவாக்க பயன்படுகிறது இந்த முறையின் நன்மைகள் என்னவென்றால் இது ஒரு தூய்மையான பொருள் எனவே எதிர்வினை தயாரிப்பு கூட தூய்மையானது எனவே உயிரியல் பயன்பாடுகளுக்கு இதைப் பயன்படுத்தலாம் இருப்பினும் குறைபாடு என்னவென்றால் இது கொஞ்சம் விலை உயர்ந்த நுட்பமாகும் இந்த வில் வெளியேற்றும் நிகழ்ச்சியின் போதுஅதனுடன் இந்த கிராஃபைட்டைக் கொண்டு இருக்கும் கேத்தோடு மற்றும் அனோட் இணைக்கப்பட்டு சக்தி பயன்படுத்தப்படும் பின்னர் அனைத்து கார்பன் நானோகுழாய்களும் டெபாசிட் செய்யப்படும் டி உடன் சில வரம்புகள் உள்ளன முதல் விஷயம் பெருந்திரள் உற்பத்திக்கான சிரமம் இரண்டாவது விஷயம் நீரில் சி டி கரைதிறன் சீரான சிஎன்டி தொகுதி வாரியாக தயாரிப்பதும் மிகவும் கடினம் மேலும் குறைந்த அசுத்தங்களுடன் சி டி யின் உயர் தரத்தை பராமரிப்பதும் கடினம் எனவே இந்த சிரமங்களை சமாளிக்க நாம் சி களை செயல்படுத்த வேண்டும் உயிரியல் மற்றும் உயிர் மருத்துவ பயன்பாடுகள் அக்வஸ் மீடியாவில் கார்பன் நானோகுழாய்களின் கரைதிறன் இல்லாமை ஒரு முக்கிய தொழில்நுட்ப தடை இந்த கார்பன் நானோகுழாய்கள் வான் டெர் வால்ஸ் படைகள் மூலம் திரட்டுகின்றன அவை செயல்பாட்டு மூலம் கடக்க முடியும் டி யின் நீர் கரைதிறனையும் அதிகரிக்கும் சிஎன்டியின் உயிர் பொருந்தக்கூடிய தன்மையை மேம்படுத்தும் செயல்பாட்டுக்கு பல்வேறு அணுகுமுறைகள் உள்ளன அவை கோவலன்ட் குறைபாடு குழு கோவலன்ட் பக்க சுவர் மூன்றாவது ஒன்று கோவலன்ட் அல்லாத சர்பாக்டான்ட்கள் நான்காவது ஒரு கோவலன்ட் அல்லாத எக்ஸோஹெட்ரல் பாலிமர்கள் ஆகும் எண்டோஹெட்ரல் செயல்பாட்டையும் நாம் செய்ய முடியும் அவை அனைத்தையும் ஒவ்வொன்றாகப் பார்ப்போம் எண்டோஹெட்ரல் செயல்பாட்டைப் பார்ப்போம் இங்கே குழாய்களுக்குள் நானோ துகள்களை வைப்பதன் மூலம் சி டி மாற்றியமைக்கப்படுகிறது நானோ துகள்கள் கொண்ட கரைசலை இடைநிறுத்துவதற்குள் சி களை அடைக்க வேண்டும் இதனால் அது குழாயின் உள் பக்கத்தில் ஊடுருவி குழாயின் உள்ளே இருக்க முடியும் இங்கே எண்டோஹெட்ரல் செயல்பாடானது திரவத்தின் மேற்பரப்பு பதற்றத்தைப் பொறுத்தது மற்றும் திரவத்தின் மேற்பரப்பு பதற்றம் 200 க்கும் அதிகமாக இருந்தால் திரவமானது நானோகுழாய்களை நிரப்ப முடியும் எக்ஸோஹெட்ரல் செயல்பாட்டு மூன்று முக்கிய முறைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது முதலாவது கோவலன்ட் எக்ஸோஹெட்ரல் செயல்பாட்டு அதாவது நீங்கள் கார்பன் நானோகுழாய்களை உருவாக்கும் போது சில குறைபாடுகள் இருக்கும் அவை செயல்பாட்டுக்கு சிறந்த இடங்கள் அடுத்தது கோவலன்ட் எக்ஸோஹெட்ரல் செயல்பாட்டு கார்பன் நானோகுழாய்களின் பக்க சுவர்களில் செயல்பாட்டுக் குழுக்களை இங்கே சேர்க்கலாம் மூன்றாவது ஒன்று கோவலன்ட் அல்லாத எக்ஸோஹெட்ரல் செயல்பாடாகும் இங்கே நீங்கள் பாலிமர்கள் அல்லது சர்பாக்டான்ட்களைச் சேர்ப்பீர்கள் இது இந்த சிஎன்டியை மடிக்கும் சிஎன்டியைச் சுற்றி பாலிமரை மடக்குவதன் மூலம் பை ஸ்டாக்கிங் எனப்படும் ஒரு நிகழ்வு உள்ளது பை ஸ்டாக்கிங் என்றால் என்ன டி மற்றும் செயல்படும் குழுவின் பி சுற்றுப்பாதைகள் ஒருவருக்கொருவர் தொடர்புகொண்டு குறைந்த நிலைத்தன்மையை ஏற்படுத்துகின்றன இந்த வகை செயல்பாட்டில் சி டி களின் மின் மற்றும் ஒளியியல் பண்புகள் சேதமடையவில்லை ஆனால் நிலைத்தன்மை மிகவும் குறைவாக உள்ளது சரியா அமிடேஷன் மற்றும் ஃப்ளோரினேஷன் என்பவை வேறு சில வகையான செயல்பாடுகள் அமிடேஷன் என்றால் அமைடு குழுவைச் சேர்ப்பது ஆனால் அமைட் குழுவை நாம் நேரடியாக சேர்க்க முடியாது முதலில் நாம் COOH உடன் கார்பன் நானோகுழாய்களை செயல்படுத்த வேண்டும் அதைத் தொடர்ந்து நாம் அமைட் குழுவைச் சேர்க்கலாம் இதேபோல் பென்டாஃப்ளூரைடு IF5 ஐப் பயன்படுத்தி ஃவுளூரின் குழுவையும் சேர்க்கலாம் இது ஃவுளூரின் குழுவைச் சேர்க்கும் எனவே நீங்கள் ஃவுளூரின் குழுவைச் சேர்க்கும்போது அது மின்சார எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கிறது நாம் ஃவுளூரைனை வேறு சில வேதியியல் குழுவுடன் பதிலி ஆக்கி மற்றும் பல்வேறு பயன்பாடுகளுக்கு உபயோகிக்கலாம் எனவே கார்பன் நானோகுழாய்களின் பல்வேறு பயன்பாடுகள் பற்றி பார்ப்போம் இந்த கார்பன் நானோகுழாய்கள் பயோ இமேஜிங்கிற்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இது மருந்து விநியோக பயன்பாடுகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நாம் அதை பயோ சென்சிங் மற்றும் சிகிச்சை அல்லது தெரனோஸ்டிக் பயன்பாடுகளுக்கும் பயன்படுத்தலாம் அவை அனைத்தையும் ஒவ்வொன்றாகப் பார்ப்போம் உயிரியல் பயன்பாடுகளுக்கு நானோகுழாய்கள் பின்வரும் அம்சங்களால் நானோ துகள்கள் தொடர்பான சில நன்மைகளை வழங்குகின்றன முதல் விஷயம் அதன் பெரிய உள் தொகுதிகள் பெரிய உள் தொகுதிகளை வேதியியல் அல்லது உயிரியல் இனங்கள் நிரப்பலாம் இது எந்த வகையான மருந்துகள் அல்லது இமேஜிங் பண்புகள் மூலம் ஏற்றப்படலாம் அடுத்த நன்மை நானோகுழாய்களின் திறந்த வாய்கள் ஆகும் இது உள் மேற்பரப்பை அணுக வைக்கிறது மூன்றாவது ஒன்று அவற்றின் தனித்துவமான உள் மற்றும் வெளிப்புற மேற்பரப்புகள் அவை தனித்தனியாக மாற்றப்படலாம் முனைகளாக எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் சிறிய விட்டம் மற்றும் அதிகபட்ச தெளிவுத்திறன் அதன் சிறந்த வேதியியல் மற்றும் இயந்திர வலிமையுடன் கார்பன் நானோகுழாய்களை AFM ஆய்வு உதவிக்குறிப்பு முனைகளாக பயன்படுத்த ஏற்றதாக ஆக்குகிறது எனவே செயல்பாட்டு AFM உதவிக்குறிப்புகளை முனைகளாக எவ்வாறு உருவாக்குவது என்று பார்ப்போம் சில உயிர் மூலக்கூறுகளை இணைக்க முடியும் சிஎன்டி முனை இது மூலக்கூறுகளுக்கு இடையிலான வேதியியல் சக்திகளைப் படிக்க பயன்படுகிறது எனவே இது வேதியியல் சக்தி நுண்ணோக்கி என்றும் அழைக்கப்படுகிறது முனை COOH செயல்பாட்டுக் குழுவைக் கொண்டிருந்தால் உங்கள் சாம்பிள் NH2 குழுவைக் கொண்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் அவை வினைபுரியலாம் மேலும் சக்தியை நாம் அளவிட முடியும் எனவே இது வேதியியல் சக்தி நுண்ணோக்கி என அழைக்கப்படுகிறது சென்சார் பயன்பாட்டிற்கான மைக்ரோ எலக்ட்ரோடு மற்றும் நானோ எலக்ட்ரோடு ஆகியவற்றுக்கு இடையிலான ஒப்பீட்டைப் பார்ப்போம் மைக்ரோ எலக்ட்ரோடில் அளவு வேறுபாடு மிக அதிகமாக உள்ளது ஏனெனில் மூலக்கூறுகள் நானோ அளவிலான வரம்பில் உள்ளன மற்றும் எலக்ட்ரோடு மைக்ரோ அளவிலான வரம்பில் உள்ளது எனவே பின்னணி இரைச்சல் மிக அதிகமாக இருக்கும் எனவே இலக்கு மூலக்கூறை உணர எங்களுக்கு அதிக அளவு இலக்கு மூலக்கூறுகள் தேவை பயன்பாட்டை உணர ஒரு நானோ மின்முனையை உருவாக்க சிஎன்டி உதவி்முனைகளைப் பயன்படுத்தும்போது பின்னணி இரைச்சலை அது குறைக்கும் ஏனெனில் நானோகுழாய்கள் சிறிய அளவில் உள்ளன இது இலக்கு மூலக்கூறு உடன் சரியாக பொருந்தலாம் ஏனெனில் அது நானோ அளவிலான வரம்பில் உள்ளது இந்த காரணத்தால் நானோஉதவி் முனைகள் அதிக உணர்திறன் கொண்டவை இப்போது சி டி அடிப்படையிலான சென்சார்களை உருவாக்க கலப்பின சோதனைகளில் இதை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் இங்கே நாம் கார்பன் நானோகுழாய்களில் ஒற்றை தனிமைப்படுத்தப்பட்ட டி ஏவை சேர்ப்போம் இலக்கு ஒற்றை இழைந்த டி ஏ நோயாளிகளின் சீரம் இருந்து எடுக்கப்படும் இந்த இரண்டையும் சென்சாருக்குள் வைக்கும்போது அவை ஒன்றிணைந்து ஒரு வகையான பிணைப்பை உருவாக்கும் இது கலப்பினமாக்கல் என்று அழைக்கப்படுகிறது எனவே நோயாளியின் டி ஏ மற்றும் ஆய்வு டி ஏ உடன் ஒரு பிணைப்பை உருவாக்கினால் அந்த நபருக்கு குறிப்பிட்ட நோய் இருப்பதாக அர்த்தம் எனவே ஒரு ஆய்வு ஒற்றை நிலையான டி ஏ மற்றும் இலக்கு டி ஆகவே நோயாளியின் சீரம் இருந்து வரும் டி ஏ கலப்பினத்தால் டி ஏ ஆய்வுடன் ஒரு பிணைப்பை உருவாக்கும் போது கடத்துத்திறன் சி டி யின் பண்பு மாற்றப்படும் அதன் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நோயின் இருப்பு உள்ளது கண்டறியப்பட்டது இந்த பயோசென்சருக்கு அதிக விவரக்குறிப்பு உள்ளது மிக வேகமாக மற்றும் நேரடி பதிலை அளிக்கிறது இந்த கொள்கைகளின் அடிப்படையில் ஒரு சில்லில் ஒரு ஜெனீசிப் அல்லது ஆய்வகத்தை உருவாக்கலாம் புற்றுநோயைக் கண்டறிவதற்கான ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் பல வகையான புற்றுநோயைக் கண்டறிவதற்கான டி ஏ ஆய்வுகள் நம்மிடம் இருக்கலாம் எடுத்துக்காட்டாக நுரையீரல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் போன்றவற்றுக்கு தனித்தனி டி ஏ ஆய்வுகள் இருக்க முடியும் கணைய புற்றுநோய் மூளைக் கட்டி போன்றவை இந்த ஒற்றை நிலையான டி ஏ ஆய்வுகள் அனைத்தையும் மைக்ரோஅரே அடிப்படையிலான சிப்பில் வைத்திருக்கலாம் நோயாளியின் சீரம் நுரையீரல் புற்றுநோய் ஆய்வுடி ஏ உடன் கலப்பினத்தை உருவாக்கினால் மட்டுமே அந்த நபர் நுரையீரல் புற்றுநோயால் பாதிக்கப் பட்டு இருக்கிறார் என்பதை அறிய முடியும் எனவே எல்லா எதிர்வினைகளையும் கடந்து செல்வதற்குப் பதிலாக எல்லாவற்றையும் ஒரு எளிய ஆய்வகத்தில் ஒரு சிப்பில் வைத்திருக்க முடியும் என்பது ஒரு கருத்து இதன் அடிப்படையில் குறிப்பிட்ட நோயாளிக்கு ஏற்படும் புற்றுநோயின் வகையை நாம் எளிதாக அடையாளம் காணலாம் இந்த முறை அதிக உணர்திறன் மற்றும் குறைந்த நேரம் எடுக்கும் புற்றுநோய் மற்றும் பிற தொற்று நோய்களை முன்கூட்டியே கண்டறிய இது பயனுள்ளதாக இருக்கும் ஒற்றை சுவர் கார்பன் நானோகுழாய்களை ஒரு வேதியியல் சென்சாராக எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை இப்போது பார்ப்போம் இங்கே ஒரு ஒற்றை சுவர் நானோகுழாயில் உள்ள ஒவ்வொரு அணுவும் மேற்பரப்பில் உள்ளது மற்றும் சுற்றுச்சூழலுக்கு வெளிப்படும் எனவே எந்தவொரு கட்டண பரிமாற்றமும் அல்லது நானோகுழாயின் சார்ஜ் சூழலில் ஏற்படும் மாற்றங்களும் இந்த சி டி களின் மின் பண்புகளில் கடுமையான மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த கொள்கையின் அடிப்படையில் நோய்கள் மற்றும் பிற பயன்பாடுகளைக் கண்டறிவதற்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு வேதியியல் சென்சார் ஒன்றை நாம் உருவாக்க முடியும் ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 1653 பல்வேறு நோய்களைக் கண்டறிவதற்கு இந்த கார்பன் நானோகுழாய் அடிப்படையிலான சென்சார்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதற்கான எடுத்துக்காட்டைக் கருத்தில் கொள்வோம் நாம் ஒரு வகையான சிப் மற்றும் ஒரு கான்டிலீவர் கற்றை வைத்திருக்க முடியும் நோயாளியின் சீரம் ஒரு குறிப்பிட்ட ஆன்டிஜெனின் அளவு அதிகமாக இருந்தால் அது சிப்புடன் வந்து பிணைகிறது இப்போது ஆன்டிஜென்களின் எண்ணிக்கையைப் பொறுத்து விலகல் இருக்கும் இது குறிப்பிட்ட நோயின் அளவை அடையாளம் காண உதவும் எனவே நோயாளியின் சீரம் ஆன்டிஜெனின் அளவு அதிகமாக இருந்தால் பின்னர் அதிக அளவு விலகல் இருக்கும் இந்த விலகலின் அடிப்படையில் நாம் உயிர் உணர்திறன் பயன்பாட்டிற்கான அடிப்படையிலான வரிசையில் ஒரு நானோ கான்டிலீவரை உருவாக்க முடியும் சரியான இலக்கு அறிந்து மருந்து விநியோகம் செய்வதற்கு கார்பன் நானோகுழாய்களையும் பயன்படுத்தலாம் கார்பன் நானோகுழாய் ஒரு மாறுபட்ட காரணி ஏற்றப்பட்டிருப்பதை இங்கே காணலாம் இமேஜிங் பயன்பாடுகளுக்கு இந்த மாறுபட்ட காரணி பயன்படுத்தப்படுகிறது எந்தவொரு புற்றுநோய் எதிர்ப்பு மருந்தையும் சிகிச்சை பயன்பாடுகளுக்கு நாம் பயன்படுத்தலாம் புற்றுநோய் உயிரணுக்களுக்கு கார்பன் நானோகுழாய்களை குறிப்பிட்ட இலக்குக்கு செலுத்த இந்த இரண்டு காரணி களுடன் ஆன்டிபாடிகள் பயன்படுத்தப்படலாம் ஒரு செயல்பாட்டுக் குழுவையும் நாம் சேர்க்கலாம் இது சி டிக்கு உயிர் இணக்கத்தன்மையின் பண்பை அளிக்கும் மற்றும் சுழற்சி நேரத்தை அதிகரிக்கும் எனவே இது பல செயல்பாட்டு நானோ துகள்கள் அல்லது தெரனோஸ்டிக் நானோ துகள்கள் என அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது மாறுபட்ட காரணி மற்றும் சிகிச்சை காரணி ஆகிய இரண்டையும் கொண்டுள்ளது புற்றுநோயைக் கண்டறிவதற்கு சிஎன்டி அடிப்படையிலான பயோசென்சர்களை எவ்வாறு உருவாக்குவது என்று இப்போது பார்ப்போம் சில புற்றுநோய் செல்கள் ஃபோலிக் அமிலத்திற்கான ஏற்பியை வெளிப்படுத்துகின்றன எனவே ஃபோலிக் அமிலத்துடன் கார்பன் நானோகுழாய்கள் தயாரிக்கப்படும் போது ஃபோலிக் அமில ஏற்பியை வெளிப்படுத்தும் இந்த செல்கள் வந்து ஃபோலிக் அமிலத்துடன் பிணைக்கப்படலாம் இந்த கொள்கையின் அடிப்படையில் புற்றுநோயைக் கண்டறிய சென்சார்களை உருவாக்கலாம் இந்த கார்பன் அணுக்கள் ஃபோலிக் அமிலத்துடன் பூசப்பட்டிருப்பதை இங்கே காணலாம் எனவே இவை ஃபோலிக் அமிலம் செயல்பாட்டு பாலிடோபமைன் பூசப்பட்ட கார்பன் நானோகுழாய்கள் மார்பகத்தின் புற்றுநோய் செல்கள் அல்லது ஹெலா செல்கள்மின் வேதியியல் கண்டறிதலுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அவை ஃபோலேட் ஏற்பியையையும் வெளிப்படுத்துகின்றன ஃபோலிக் அமில ஏற்பியின் வெளிப்பாட்டை உறுதிப்படுத்த ஃப்ளோரசன்ட் நுண்ணோக்கின் கீழ் சாம்பிள்களையும் நாம் படிக்கலாம் பயோ மெட்டீரியல் பயன்பாடுகளுக்கு கார்பன் நானோகுழாய்களையும் பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக முதுகெலும்பு இன்டர்போடி இணைவுப் பொருளின் பயன்பாட்டில் பல சுவர் கார்பன் நானோகுழாய்களுடன் பாலிதெரெதெர்கெட்டோன் எனப்படும் PEEK என்ற பொருள் பயன்படுத்தப்படுகிறது இது சிறந்த இயந்திர சொத்து மற்றும் எலும்பு பொருந்தக்கூடிய தன்மையைக் கொண்டுள்ளது இது எலும்பு திசு பொறியியலுக்கான பல்வேறு உயிர் இணக்கமான பொருட்களை தயாரிக்க பயனுள்ளதாக இருக்கும் இப்போது இந்த நானோ துளை அயனி நடத்துதலை டி ஏ வரிசைமுறைக்கு எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் இது புற்றுநோய்க்கு வழிவகுக்கும் மரபணுப் பொருளில் உள்ள பிழைகளைக் கண்டறிய ஆராய்ச்சியாளர்களுக்கு உதவும் இதில் நீங்கள் சிறிய துளைகள் வழியாக டி ஏவை கடந்து செல்வீர்கள் ஏ வரிசைமுறைக்கு ஒத்ததாக இருக்கும் மேலும் நாம் α ஹீமோலிசின் எனப்படும் புரதத்தைப் பயன்படுத்தலாம் இதன் குறைபாடு என்னவென்றால் இது ஒரு நச்சு புரதம் கார்பன் நானோகுழாய்கள் வழியாக ஒற்றை நிலையான டி ஏவை நீங்கள் கடக்கும்போது உள்ளே ஒரு சிதைவு இருக்கும் இது தற்போதைய சூழ்நிலை ஆனால் எதிர்காலத்தில் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்ட வகையான சென்சார்கள் மூலம் மிகவும் அபிவிருத்தி செய்ய முயற்சிக்கின்றனர் எனவே இந்த கார்பன் நானோகுழாய்களின் வழியாக குவானைன் செல்லும் போது ஒரு குறிப்பிட்ட வகையான தற்போதைய சிதைவைக் கொண்டிருங்கள் அடினீன் கடந்து செல்லும் போது அது வேறு வகையான சிதைவு உருவாக்கும் இந்த வழியில் நாம் டி ஏவை எளிதில் வரிசைப்படுத்தலாம் இதுடி ஏ வரிசைப்படுத்தும் சாதனம் கார்பன் நானோகுழாய்களை அடிப்படையாகக் கொண்ட நானோ மோட்டார்கள் தயாரிக்கலாம் இது ஒரு நானோ அளவிலான மோட்டார் போன்றது இது கார்பன் நானோகுழாயுடன் இணைக்கப்பட்ட தங்கத்தால் ஆனது இது மின்சாரம் காரணமாக ஒரு குறிப்பிட்ட திசையில் சுழல்கிறது இந்த கார்பன் நானோகுழாய்கள் எவ்வாறு உயிரணுக்களால் எடுக்கப்படுகின்றன என்பதைப் பார்ப்போம் இந்த கார்பன் நானோகுழாய்களை செல்கள் எடுக்க இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று நானோ ஊசி பொறிமுறை மற்றொன்று எண்டோசைடிக் பாதை இந்த நானோ ஊசி பொறிமுறையில் இது நேரடியாக செல்களை செலுத்தும் மற்றும் அது மருந்தை வெளியிடும் எண்டோசைடிக் பாதையில் சி டி கலத்துடன் இணைக்கப்பட்டு எண்டோசைட்டோசிஸ் நடக்கும் டிக்கள் ஒரு எண்டோசோமில் இணைக்கப்படும் மேலும் இந்த எண்டோசோம் லைசோசோமுடன் இணைந்து எண்டோ லைசோசோமை உருவாக்குகிறது இது குறையும் போது மருந்து மூலக்கூறுகள் சைட்டோபிளாஸில் வெளியிடப்படுகின்றன பென்சில் மற்றும் காகிதத்தைப் பயன்படுத்தி ஒரு எளிய திரிபு மற்றும் ரசாயன சென்சார் எவ்வாறு உருவாக்குவது என்று பார்ப்போம் செயல்பாட்டு சென்சார் சாதனங்களை உருவாக்க வடமேற்கு பல்கலைக்கழக மாணவர்கள் பென்சில் மற்றும் காகிதத்தைப் பயன்படுத்தினர் கிராபெனுக்கு மிகச் சிறந்த கடத்தும் பண்பு உள்ளது எனவே நீங்கள் பென்சிலுடன் ஒரு துண்டு காகிதத்தில் ஒரு கோட்டை வரையும்போது பென்சில் ஏராளமான கிராஃபீம் தாள்களை நிழலிடுகிறது எனவே அதன் அடிப்படையில் நாம் ஒரு திரிபு அல்லது வேதியியல் சென்சார் செய்யலாம் நாங்கள் காகிதத்தில் இந்த வகையான வரியை உருவாக்கி காகிதத்தை ஒரு திசையில் சுருட்டினால் சுருண்ட போது கிராபெனின் துகள்கள் சுருக்கப்படுகின்றன ஆனால் அது மற்ற திசையில் சுருண்டால் அது கடத்துத்திறனைக் குறைக்கிறது இது ஒரு எளிய திரிபு சென்சார் இரண்டாவது பரிசோதனையில் ரசாயன சென்சார்கள் தயாரிப்பதற்கு வளைக்கக்கூடிய பொம்மை பென்சிலை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை அவை காட்டியுள்ளன இங்கே அவர்கள் வளைக்கக்கூடிய பொம்மை பென்சிலைப் பயன்படுத்தினர் அதில் கிராஃபைட் பாலிமர் பைண்டருடன் கலக்கப்படுகிறது இந்த பென்சிலுடன் ஒரு மின்முனையை உருவாக்கும்போது கொந்தளிப்பான வேதியியல் நீராவிகள் இருப்பதால் கடத்துத்திறன் பாதிக்கப்படுவதை அவர்கள் கண்டறிந்தனர் பாலிமர் பைண்டர் நீராவியை உறிஞ்சி விரிவடைவதால் கடத்துத்திறன் குறைகிறது எனவே ரசாயன சென்சார்கள் மற்றும் ஸ்ட்ரெய்ன் சென்சார்கள் தயாரிக்க எளிய காகிதம் மற்றும் பென்சிலைப் பயன்படுத்தலாம் இந்த சொற்பொழிவின் சுருக்கமாக கார்பன் நானோகுழாய்கள் என்றால் என்ன பல்வேறு முறைகள் மூலம் கார்பன் நானோகுழாய்களை எவ்வாறு தொகுப்பது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் கார்பன் நானோகுழாய்கள் மற்றும் அவற்றின் உயிர் பயன்பாடுகளை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம் எனது சொற்பொழிவை இங்கே முடிப்பேன் கேட்ட அனைவருக்கும் நன்றி மற்றொரு சுவாரஸ்யமான சொற்பொழிவில் உங்களைப் பார்ப்பேன்